எனவே நாம் அடுத்து என்ன செய்வோம் என்றால் 2 டி கேசிற்கு செல்வோம் மேலும் 2 டி யில் நிறைய நேரம் செலவிடுவோம் ஏனென்றால் நாங்கள் தொடங்கிய ஸ்கேட்டரிங் பிரச்சினை ஒரு 2 டி பிரச்சினை எனவே நாம் இந்த கிறீன் பங்க்ஷனை சரியாகப் பயன்படுத்துவோம் எனவே நாம் இப்போது 2 டி கிறீன் பங்க்ஷனிற்குச் செல்வோம் இப்போது நீங்கள் அனைவரும் ஏற்கனவே அறிந்த வேவ் சமன்பாட்டைப் பார்ப்போம் ஏனென்றால் நீங்கள் இதற்கு முன் ஒன்று அல்லது இரண்டு முறை பார்த்திருக்கிறீர்கள் இது நாம் சரியாக எழுதிய வேவ் சமன்பாடு இதை நாம் எவ்வாறு அடைந்தோம் நாம் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளை சரியாக எடுத்துக்கொண்டு சில எளிமையான அனுமானங்களைச் செய்தோம் அவை என்ன எடுத்துக்காட்டாக டி Mபோலரைசேஷன் 2 டி சிக்கல் ஆகிய அனைத்தையும் கருத்தில் கொண்டு நான் அதை வெறியபில் φ ன் அடிப்படையில் எழுதினேன் முந்தைய தொகுதியிலிருந்துϕ ϕ தான் எனது Ez ஆகும் எனவே இந்த சமன்பாடு நமக்கு நன்கு தெரியும் கிறீன் பங்க்ஷனின் வரையறையையும் நாங்கள் அறிந்திருந்தோம் நாங்கள் இந்த வகையான உறவைப் பயன்படுத்தினோம் எனவே மீண்டும் எனவே இது பெரும்பாலும் உங்கள் அனைவருக்கும் திருத்தமாகும் கிறீன் பங்க்ஷனின் கோட்பாட்டை நான் பயன்படுத்த விரும்பினால் நான் இந்த G ஐ ஒரு முறை கணக்கிட்டு F எனக்குக் கொடுக்கப்பட்ட எதற்கும் அதைப் பயன்படுத்துவேன் அதுதான்கிறீன் பங்க்ஷனின் யோசனை எனவே இந்த சமன்பாட்டை இங்கே கணக்கிடுவது அல்லது தீர்ப்பது முதல் படியாகும் முந்தைய சில ஸ்லைடுகளிலிருந்து மீண்டும் மீண்டும் இந்த சமன்பாடுகளின் செய்முறை 1 மற்றும் 2 என்று என்ன சொல்லும் நான் எத்துடன் தொடங்குவது G மற்றும் f ஐப் பொறுத்தவரை குறிக்கோள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதற்காக நான் G ஐ பெற விரும்புகிறேன்சரி எனவே 1 மற்றும் 2 சமன்பாட்டில் நான் எதில் தொடங்குவது மாணவர் 2 2 எதனால் பெருக்கப்படுகிறது மாணவர் f r ′ சரி எனவே நான் இதை அழைத்துச் செல்கிறேன் மாணவர் Fr′ ஆல் பெருக்கப்படுகிறது பின்னர் இன்டெகிரெட் செய்யப்படுகிறது பிரைம் கோஆர்டினேட்டுகளைப் பொறுத்து இருபுறமும் இன்டெகிரெட் செய்யப்படுகிறது எனவே நான் பிரைம் கோஆர்டினேட்டுகளால் பெருக்கப்படுவதால் இது மீண்டும் ஒரு முறைதான் எழுதுவேன் எனவே fr′ உள்ளே செல்கிறது ஏனெனில் ஆபரேட்டர் அன்பிரைமமுட் கோஆர்டினேட்டுகலில் மட்டுமே செயல்படுகிறது பின்னர் அடுத்த கட்டமாகஇன்டெகிரெட் செய்யப்படுகிறது நான் அதை இன்டெகிரெட் செய்யும்போது அது அப்படியே தெரிகிறது சமன்பாடு 1 சரியானது மற்றும் அதிலிருந்து எனது ϕ ∫ f r′Gr r′dr′ என்று முடிவு செய்தேன் இது dv′ அல்லது dr′ என்று அழைக்கப்படுகிறது எதுவாக அந்த மைனஸ் அடையாளம் வந்துவிட்டது ஏனெனில் இங்கே வரையறைக்கு மைனஸ் அடையாளம் உள்ளது நான் இருபுறமும் இன்டெகிரெட் செய்யும்போது இங்கேயே இந்த கழித்தல் சைன் கன்வெண்க்ஷனை காண்பேன் மாணவர் உண்மையில் நீங்கள் ப்ளஸ்ஸை எடுத்தீர்கள் ஆரம்பத்தில் உங்களுக்குத் தெரியும் ஏனெனில் இங்கே மாணவர் நீங்கள் எடுத்த பிரச்சினை முடிவுக்கு வருகிறது ஆமாம் ஆமாம் இது கன்வெண்க்ஷனின் ஒரு விஷயம் அதில் பெரிய மர்மம் எதுவும் இல்லை சமன்பாடு 2 இலிருந்து உங்கள் வரையறையை சரிசெய்தவுடன் நீங்கள் தேர்வுசெய்ததும் அனைத்து கழித்தல் அறிகுறிகளும் தங்களைக் கவனித்துக் கொள்ளும் எனவே எனது முதன்மையாக இந்த எடுத்துக்காட்டில் நான் மைனஸ் அடையாளத்தை வைத்திருக்கிறேன் ஏனென்றால் வாசிப்பதற்கான குறிப்பு பொருள் அவை செவி ன் புத்தகத்தில் உள்ள ஒரு மைனஸ் அடையாளத்தையும் கருதுகின்றன எனவே நீங்கள் அந்தக் குறிப்புகளைப் படிக்கச் செல்லும்போது ஒவ்வொரு இடத்திலும் மைனஸ் சைனை போடுவதன் மூலம் நீங்கள் இறங்கக்கூடாது ஆனால் அது கன்வெண்க்ஷனின் ஒரு விஷயம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மாணவர் ஐயா கிறீன் எங்கே G மட்டும்தான் கிடைக்கிறது ஆமாம் அது முற்றிலும் வேறு ஒன்றும் இல்லை எனவே இதுதான் தீர்வு இப்போது இதைத் தீர்ப்பதற்கு முன் இந்த சிக்கலைத் தீர்க்க மிகவும் இண்டிடியூ கோஆர்டினேட் அமைப்புகள் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் மாணவர் போலார் போலார் கோஆர்டினேட்டஸ் சரியானது எனவே போலார் கோஆர்டினேட்டஸ்களில் நான் சொல்கிறேன் உங்கள் ∇2 ஆபரேட்டர் சரியாக இருக்கும் யாருக்காவது நினைவில் இருக்கிறதா இல்லை பொதுவாக யாரும் அதை நினைவில் கொள்வதில்லை எனவே அதை எழுதுவோம் கீழே அதனால் அது 1r இது போலார் கோஆர்டினேட்ஸ்களில் உள்ள ஆபரேட்டர் ∇2 ஆமாம் நீங்கள் பாருங்கள் விக்கிபீடியா கட்டுரை எதுவாக இருந்தாலும் அதை ஒவ்வொரு முறையும் எழுதுங்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் இது இன்னும் சிக்கலானதாகவே தோன்றுகிறது எனவே நாம் செய்யக்கூடிய மற்றொரு எளிமையான அனுமானம் என்ன எனவே இந்த சமன்பாட்டை கொஞ்சம் பிசிகளாக விளக்குவதற்கு முயற்சிப்போம் எனக்கு இடது கை சில ஆபரேட்டர் உள்ளது மற்றும் வலது புறம் எந்த இடத்தில் இம்பல்ஸ் வைக்கப்படுகிறது r r ′ மற்றும் நான் கட்டமைக்கிறேன் அந்த இம்பெல்ஸை r ′ இல் வைக்கும்போது என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது என்று கண்டுபிடிக்க விரும்புகிறேன் எனது வாழ்க்கையை எப்படி கொஞ்சம் எளிதாக்குவது மாணவர் r மற்றும் தீட்டாவைப் பொறுத்தவரை இந்த இரண்டு டெரிவேட்டிவ்களிலிருந்தும் சரியான யோசனையான தீட்டாவைப் பற்றி நான் கவலைப்பட விரும்பவில்லை தீட்டா சார்புகளை நீங்கள் எப்படியாவது அகற்றினால் அது எனது கணக்கீட்டை எளிதாக்கும் அதை செய்ய என்ன வழி இருக்கும் நீங்கள் ரெஸ்பான்ஸில் நிற்கிறீர்கள் என்றால் அதைப் பற்றிய ஆண்குலர் சமச்சீர்நிலையை நீங்கள் சரியாகக் காண்கிறீர்களா ரெஸ்பான்ஸ் ஒரு கட்டத்தில் இருந்தால் நீங்கள் அங்கே நின்று கொண்டிருந்தால் உங்களைச் சுற்றியுள்ள அனைத்தும் தீட்டாவைப் பொறுத்தவரை ஒரே மாதிரியாகத் தெரிகிறது ஆனால் எங்கள் கோஆர்டினேட் சிஸ்டமில் தற்சமயம் இதுதான் எங்களிடம் உள்ளது இந்த இம்பல்ஸ் இங்கே r இல் உள்ளது என்று நாம் சொல்லலாம் இது சில பொதுவான புள்ளி r ஆகும் எனவே இந்த அப்செர்வரரை பொறுத்தவரை யார் r ல் நிற்கிறது சரி இது இங்கே நிற்கும் ஒரு அப்செர்வர் ரெஸ்பான்ஸ் எனவே அபிசேர்வருக்கு ஆங்குலார் சிம்மெட்ரி உள்ளதா ஆங்குலார் சிம்மெட்ரி என்னவாக இருக்கும் மாணவர் r க்கு சமம் நான் r′ ஐ ஆரிஜினிற்கு ற்கு நகர்த்துகிறேன் என்று வைத்துக்கொள்வேன் இந்த சிறிய மாற்றத்தை இங்கே செய்யுங்கள் நான் r′ ஐ இங்கே நகர்த்துகிறேன் மற்றும் இந்த r இங்கே தங்கி யிருக்கும் இப்போது தீட்டாவுக்கு அடிப்படையாக இந்த அப்செர்வேர் எங்கிருந்தாலும் நான் r இன் மதிப்பை அப்படியே வைத்திருந்தால் இந்த அபிசேர்வேர் இப்படி நகர்ந்து வரும் இப்போது தீட்டா வுக்கு அடிப்படையாக எந்த ஒரியண்டேஷனும் இல்லை ஆனால் பிரச்சினையின் பிசிக்ஸ் மாறிவிட்டதா எனது கோர்டினேட் சிஸ்டமின் இருப்பிடத்தை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் என்னுடைய கோஆர்டினேட் சிஸ்டமின் ஆரிஜின் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது இந்த சிக்கலுக்கான தீர்வை நான் பெற்றவுடன் நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு தோற்ற மாற்றத்தை மட்டுமே செய்ய வேண்டும் எனது பொதுவான தீர்வைப் பெறுகிறேன் எனவே எந்தவொரு பொதுவான தன்மையையும் இழக்காமல் எனவே பொதுவான தன்மையை இழக்காமல் r′ 0 விலிருந்து நாம் தொடங்கலாம் மற்றும் ஆரிஜினிலிருந்து விலகி இருக்கும் எல்லா புள்ளிகளையும் கருத்தில் கொள்ளுங்கள் எனவே இந்த விஷயத்தில் எங்களிடம் உள்ளது ஆங்குலார் சிம்மெட்ரியின் அர்த்தம் என்னவென்றால் ஆங்குலார் சிம்மெட்ரியின் பிஸிக்கல் முக்கியத்துவம் என்னவென்றால் நான் பெறும் எந்த பங்க்ஷன் அல்லது அவுட்புட்டும் எந்தவொரு தீட்டா சார்பும் இருக்காது எனவே தீட்டா சார்பு இல்லை இந்த லாப்லாசியனில் மூன்றாவது முறையாக இதனை 0 ஆக அமைக்க முடியும் என்பதால் எனக்கு மிகவும் நல்லது இது ஒரு சரியானது அல்ல எனவே அனைத்தையும் ஒன்றாக இணைப்போம் அப்போது நமக்கு என்ன இருக்கிறது எங்கள் சமன்பாடு ∂2∂r2G ஆக மாறுகிறது இப்போது நான் G எழுதுவேன் நான் ஏன் G எழுதுகிறேன் மாணவர் நான் r ′ 0 என்று கூறியுள்ளேன் எனவே ஒவ்வொரு முறையும் அதை எழுத உங்களுக்கு எரிச்சல் வரும் ∂2∂r2G 1r ∂∂rGk2G மீண்டும் நான் r r ′ எழுதவில்லை இது G r 0 என்று இங்கே புரிந்து கொள்ளப்படுகிறது மாணவர் ஐயா இல் குறிப்பு நேரம் 0842 எங்களிடம் r θ உள்ளது சரி இது 2 டி போலார் கோஆர்டினேட்ஸ் நீங்கள் 3D உருளை மற்றும் 3D கோளக் கோஆர்டினேட்களை பற்றி யோசிக்கிறீர்கள் அங்கே r θ ϕ இருக்கும் ஆனால் இது ஒரு 2 டி சிக்கல் மட்டுமே எனவே பை ϕ இல்லை எனவே இது குறைவு 2 டி போலார் கோஆர்டினேட்களை இங்கே எழுதுங்கள் ஆனால் நாம் 3D எடுத்துக்காட்டுக்கு செல்லும்போது சிம்மெட்ரியை பயன்படுத்த கோள போலார் கோ ஆர்டினேட்களை எடுத்துக்கொள்வோம் நன்றாக இருக்கிறது எனவே இது எப்படி இருக்கும் இது செகண்ட் ஆர்டர் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் போல் தெரிகிறது அங்கே டினாமினேட்டரில் 1 r உள்ளது எனவே இதை நாம் என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம் உண்மையில் நான் r 0 என்று சொல்ல மறந்துவிட்டேன் எனவே வலது புறம் உண்மையில் என்னவாக இருக்க வேண்டும் மாணவர் 0 0 சரி எனவே இதை இங்கே எழுதக்கூடாது 0 வை இங்கே எழுதுங்கள் நாம் சிங்குலாரிட்டியை கையாள்வோம் 1 டி எடுத்துக்காட்டு செய்ததைப் போல r 0 புள்ளி மிக இறுதியில் செய்வோம் எனவே இப்போது இதை இப்போது பார்ப்போம் நாம் தீர்க்க விரும்புவது ஹோமோஜீணியஸ் டிபரென்ஷியல் ஈக்குவேஷன் பழக்கமான வடிவத்தில் இன்னும் கொஞ்சம் அதைப் பெற முயற்சிப்போம் எனவே இதைச் செய்ய நான் இந்த சமன்பாட்டை எடுக்கப் போகிறேன் எல்லா இடங்களிலும் r2 ஆல் பெருக்கவும் எனக்கு 1r ஐ டினாமினேட்டரில் வைத்திருக்க பிடிக்கவில்லை ஆகவே நான் அதை r2ஆல் பெருக்க போகிறேன் எனவே நான் ஒரு பெற போவது r2d2dr2G r ddrG k2r2G 0 எனவே நான் r ஸ்கொயர் மூலம் பெருக்கினேன் இப்போது உங்கள் கணித படிப்புகளில் யாரெல்லாம் ஸ்பெஷல் பங்க்ஷனில் படிப்பை முடித்தவர்கள் பெசல் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷனை நினைவு கூரலாம் இந்த பெசல் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷனை உண்மையில் யாரும் நினைவில் கொண்டிருக்க மாட்டார்கள் ஆனால் ஆமாம் நீங்கள் இதைப் பார்த்தால் இதுதான் அது போல் x2d2dr2y x ddry y 0 a என்பது ஒரு மாறிலி எனவே இந்த சமன்பாட்டிற்கும் எங்கள் சமன்பாட்டிற்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கிறதா மாணவர் இது கிட்டத்தட்ட அதே போல தெரிகிறது சரி எனக்கு முதலில் செகண்ட் டெரிவேட்டிவ் ஸ்கொயரால் பெருக்கப்படுகிறது முதல் டெரிவேட்டிவ் லீனியர் மற்றும் x2y அல்லது r2G ஆள் பெருக்கப்படுகிறது இங்கே எதோ ஒன்று லேசாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மாணவர் சரி k சரி எனவே நாம் அந்த k ஐ சமாளிக்க வேண்டியிருக்கும் ஆனால் அதைப் பெறுவோம் ஆனால் இங்கே உயர் மட்ட கருத்தியல் யோசனையைப் பார்ப்போம் இது செகண்ட் ஆர்டர் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷனில் இரண்டு இண்டிபெண்டெண்ட் தீர்வுகள் உள்ளன மேலும் அந்த தீர்வுகள் பெசெல் பெயரில் அழைக்கப்படுகின்றன எனவே இந்த இரண்டு தீர்வுகள் இரண்டு இண்டிபெண்டெண்ட் தீர்வுகள் இது Ja மற்றும் Ya எனவே இவை அழைக்கப்படுகின்றன முதல் வகை மற்றும் இரண்டாவது வகையான பெசல் செயல்பாடுகள் எனவே இது முதல் வகை மற்றும் இது இங்கே இரண்டாவது வகை எனவே இது வெறும் தகவல் மட்டுமே நான் எதையும் டிரைவ் செய்யவில்லை எங்கள் கிறீன் பங்க்ஷன் உறவு முன்பே இருக்கும் டிஃபரென்ஷியல் சமன்பாட்டிற்கு மிகவும் ஒத்ததாக இருந்தது என்பது எங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டம் எனவே கடினமாக உழைத்து இதனை பெற்று தந்தது பெசெல் என்ற மனிதறாகும் அவருடைய தீர்வை நாம் கவனமாக பின்பற்ற வேண்டும் எனவே பெசலின் பங்க்ஷன்கள் இரண்டு வகையான பிரபலமான வழிகளில் எழுதப்பட்டுள்ளன முதலாவது இந்த J மற்றும் Y ஆகும் இரண்டாவது J மற்றும் Y இன் நேரியல் சேர்க்கைகள் அவை J மற்றும் Y இன் சரியான நேரியல் சேர்க்கைகளும் தீர்வுகளாக இருக்கும் எனவே இது இரண்டாவது வகை எனவே உதாரணமாக நான் J jY ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் இதை நான் வரையறுக்கிறேன் எனவே இது என்ன என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு ஹாங்கல் செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது மீண்டும் முதல் வகை மற்றும் இரண்டாவது வகை இது J jY என வரையறுக்கப்படுகிறது எனவே அசல் தீர்வுகளின் நேரியல் சேர்க்கைகள் இன்னும் வேறுபட்ட சமன்பாட்டுக்கான தீர்வுகள் எனவே இந்த வேறுபட்ட சமன்பாட்டிற்கான தீர்வுகளான பெசலின் செயல்பாடுகள் அல்லது ஹென்கலின் செயல்பாடுகளை நீங்கள் கொண்டிருக்கலாம் நான் என்னை விட சற்று முன்னேறி வருகிறேன் ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியும் எந்த தீர்வு எடுக்க வேண்டும் உங்களிடம் ஒரு வித்தியாசமான சமன்பாடு உள்ளது G யை நினைவில் கொள்ள வேண்டும் எங்கள் நோக்கம் என்னவென்றால் நான் G ஐக் கண்டுபிடிக்கவேண்டும் அதுதான் நமது நோக்கமென்று நியாபகம் இருக்கட்டும் ஏனென்றால் நான் G ஐ கண்டுபிடித்தவுடன் நான் f உடன் கன்வொளுட் செய்து ϕ ஐ பெற முடியும் மாணவர் நீங்கள் J jY என்று எழுதலாம் எனவே நான் ஒரு J jY ஐ எழுத முடியும் மாணவர் குறிப்பு நேரம் 1352 நான் ஒரு H1 b H2 ஐ எழுதலாம் இரண்டும் வேலை செய்யும் மாணவர் ஆம் நான் எதை தேர்வு செய்ய வேண்டும் அது உண்மையானதாக இருக்கும் என்று எனக்குத் தெரியும் அது ஒரு விஷயமாக இருக்கலாம் மின்காந்த சிக்கல்களைத் தீர்ப்பதில் என்ன இருக்கிறது நாம் கேள்விப்பட்ட இரண்டு விஷயங்கள் என்ன மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகள் இரண்டாவது விஷயம் மாணவர் பௌண்டரி கண்டிஷன் பௌண்டரி கண்டிஷன்கள் இதுவரை நாங்கள் பௌண்டரி கண்டிஷன்கள் பற்றி பேசவில்லை எனவே பௌண்டரி கண்டிஷன்கள் உண்மையில் மிகவும் வசதியான வடிவத்தைத் தேர்வுசெய்ய எங்களுக்கு உதவும் நீங்கள் பிரதிநிதித்துவத்தை தேர்வு செய்யலாம் ஆனால் ஒரு வடிவம் மற்றதை விட வசதியாக இருக்கலாம் கிறீன் பங்க்ஷனை 1 டி இல் பார்த்தோம் இப்போது மூடிய படிவ தீர்வு அல்லது தொடர் தீர்வு சிக்கலைப் பொறுத்து நான் ஒன்று அல்லது மற்றொன்றைத் தேர்ந்தெடுப்பேன் எனவே இப்போது அந்த தேர்வை விட்டுவிடுகிறேன் எனவே இங்குள்ள எங்கள் டிஃபரென்ஷியல் சமன்பாட்டைப் பார்க்கும்போது இது இன்னும் சரியாக பெசலின்டிஃபரென்ஷியல் சமன்பாட்டின் வடிவத்தில் இல்லை ஏனெனில் இதன் காரணி சுட்டிக்காட்டப்பட்டது மாணவர் k2 k சரி எனவே முதலில் எங்கள் பிரச்சினையில் α இன் மதிப்பு என்ன மாணவர் 0 0 α என்பது 0 நிலையான r டேர்ம் இல்லை α 0 எனவே இந்த சமன்பாட்டை மாற்ற நான் என்ன எங்கள் சமன்பாடு 1 ஐ எவ்வாறு சமன்பாடு 2 ஆக மாற்றுவது மாணவர் kr ஐ புதிய வேரியபிலாக வைக்கவும் சரி ஒரு புதிய வேரியபில் எனவே நான் வைத்துள்ளேன் kr x க்கு சமம் எனவே நான் dψ dr ஐ எடுத்துக் கொண்டால் அதைப் பற்றி நான் கவலைப்பட விரும்புகிறேன் dψ dr எந்தவொரு செயல்பாடும் நான் அதை சங்கிலி விதி மூலம் எழுத முடியும் dψ dx dx dr சரி இது என்னவாகிறது dx dr மாணவர் k சரி ஆகையால் அது k ஆகிறது எனவே இது k dψ dx ஆக மாறுகிறது இந்த dx வித்தியாசமாக தெரிகிறது ஆம் அதனால் அந்த மாற்றீடு மூலம் இந்த சமன்பாடு என்னவாகும் முதல் டேர்ம் எனவே r ஆனது x ஆல் மாற்றப்படும் k சரி எனவே எனக்கு ஒரு x2k2 உள்ளது இரண்டாவது டேர்ம் என்னவாகிறது மாணவர் x2k2 அது k ஆகுமா அல்லது k2 k2 சரி ஏனெனில் நான் இந்த சங்கிலி விதியைப் பயன்படுத்தும்போது செகண்ட் டெரிவேட்டிவ் மீண்டும் அது k2 வாக மாறும் எனவே இது k2d2Gdx2 ஆக மாறும் அதை எழுதுவோம் அதாவது வெறுமனே r என எழுதுகிறேன் இதை xk என எழுத முடியும் எனவே அதே விஷயம் நீங்கள் விரும்பினால் நான் அதை xk என எழுதுவேன் அடுத்த டேர்ம் xkKddxGx2Gஆகிறது அது 0 க்கு சமம் எனவே எங்களுக்கு வசதியாக அனைத்து ks களும் ரத்துசெய்யப்படுகின்றன நான் சரியாகப் பெறுகிறேன் பெசலின் டிஃபரென்ஷியல் சமன்பாடு பின்வருமாறு எனவே பொது வடிவத்தை எழுதலாம் இது சரியாகவே எனக்குத் தெரியும் பெசலின் டிஃபரென்ஷியல் சமன்பாடு எனவே தீர்வு என்னால் எழுத முடியும் Gசமமாக இருக்கும் எனவே ஹாங்கல் வடிவத்தை எடுத்துக் கொள்வோம் நான் பெசல் வடிவத்தை எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் நான் ஹான்கெல் வடிவத்தையும் எடுத்துக் கொள்ளலாம் அதனால் aH0 bH0 சரி இது டிஃபரெண்டில் சமன்பாட்டின் உள்ளே இருக்கும் பொருள் எனவே அது தீர்வு என்பது இரண்டு தீர்வுகளின் நேரியல் கலவையாகும் ஆனால் x என்பது எங்கள் இன்டர்மேடியேட் வெறியபிள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனக்கு x இல் உண்மையில் ஆர்வம் இல்லை எனவே நான் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மற்றும் r இன் அடிப்படையில் தீர்வைப் பெற வேண்டும் அதனால் அது இடது புறம் இப்படி மாறும் aH0 bH0 மாணவர் r r ஆனது a டைம்ஸ் H ஆகும் அது மாணவர் kr எனவே இந்த இரண்டு செயல்பாடுகளும் அப்படித்தான் அதாவது கிறீன் பங்க்ஷனை எழுத முடியும் எனவே அதிக முயற்சி இல்லாமல் பெசல் இந்த முயற்சியைச் செய்ததாகத் தெரிகிறது கிரீன்ஸ் செயல்பாட்டிற்கான பெசலுக்கான சில வடிவங்களை நாங்கள் பெற்றுள்ளோம் ஒரு சிறிய துண்டு தகவல் இந்த செயல்பாடுகள் எவ்வாறு J0 மற்றும் Y0 அவர்கள் எதை போல் J0மற்றும் Y0 ஏனென்றால் அதுதான் H1 மற்றும் H2செய்யப்படுகின்றன அவர்கள் யாரை போல் தெரிகிறார்கள் எனவே நான் அதை வரைந்தால் இதை x என வரையலாம் எனவேJ0 இது போல் தெரிகிறது எனவே இது எனதுJ0 மறுபுறம் என் Y0 உண்மையில் ஆரிஜினில் ஒரு சிங்குலாரிட்டி உள்ளதுபெரிய r க்கு இரண்டும் சிதைவடைகிறது எனவே நமக்கு ஒரு பிஸிக்கல் அதாவது இந்த செயல்பாடு சரியாகத் தோன்றும் கணித உள்ளுணர்வு இருக்க வேண்டும் எனவே இந்த கிரீன்ஸ் பங்க்ஷனின் G இன் கணித சிரமம் எந்த கட்டத்தில் நடக்கப்போகிறது r என்பது 0 க்கு சமம் ஏனென்றால் அது Y ஐ வெடிக்கப் போகிறது எனவே இது 1 டி எடுத்துக்காட்டில் இருந்து உங்கள் கிரீன்ஸ் பங்க்ஷனை போலல்லாமல் இது வெடிக்கவில்லை எனவே நான் இதைக் கையாள்வது என்பது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும்